மென்பொருள் திட்ட மேலாண்மை பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஸ்லைடில் காட்டப்பட்டுள்ளபடி பாடத்தை நானும் பேராசிரியர் துர்கா பிரசாத் மொஹாபத்ராவும் இணைந்து கையாளாப்போகிறோம் காட்சியில் நீங்கள் காணக்கூடியபடி எனது பெயர் ராஜீப் மால் நான் ஐ டி கரக்பூரின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையைச் சேர்ந்தவன் இன்று நாம் சில பாடத்தின் அறிமுக விவாதங்களைக் பேசுவோம் முதலாவதாக எனது பெயர் ராஜீப் மால் எனது கல்வி இளங்கலை முதுநிலை மற்றும் பிஎச்டி அனைத்தையும் இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரில் முடித்தேன் பிறகு மோட்டோரோலாவின் இந்திய நிறுவனத்தில் சுமார் 3 ஆண்டுகள் பணியாற்றினேன் பின்னர் 1994ல் ஐ டி கரக்பூருக்கு மாறினேன் தற்போது சி இ துறையில் பேராசிரியராக உள்ளேன் நான் இருப்பது இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் கரக்பூர் கட்டிடமாகும் இந்த அறிமுக விரிவுரையில் நாம் விவாதிக்கும் தலைப்புகளைப் பார்ப்போம் மென்பொருள் திட்ட மேலாண்மை என்றால் என்ன மென்பொருள் திட்ட மேலாண்மை எவ்வாறு பாரம்பரிய திட்ட நிர்வாகத்திலிருந்து வேறுபடுகிறது வேலைகள் திட்டங்கள் மற்றும் ஆய்வு வேலைகளுக்கு இடையிலான வேறுபாடு ஆகியவைகளை பார்ப்போம் மென்பொருள் திட்ட திட்டமிடல் ஏன் கடினமானது மேலும் திட்ட நோக்கத்தின் அர்த்தம் என்ன இது ஏன் முக்கியமானது மற்றும் திட்ட நோக்கத்தை ஒருவர் எவ்வாறு வரையறுக்கிறார் இந்த அறிமுக உரையாடலில் நாம் விவாதிக்கும் அடிப்படை தலைப்புகள் இவைதான் 2014 ஆம் ஆண்டில் சுமார் 3 5 டிரில்லியன் டாலர்கள் என்ற கார்ட்னர் அறிக்கையின் அடிப்படையில் உலகளவில் தகவல் தொழில்நுட்ப செலவினம் மிகப்பெரியது மேலும் படிப்படியாக சுமார் 4 டிரில்லியன் டாலராக அதிகரித்து இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் இது சுமார் 2 5 டிரில்லியன் டாலர்கள் எனவே இந்தியாவின் அனைத்து உள்நாட்டு உற்பத்தியை விட ஐ டி செலவினம் மிக மிக அதிகம் எனவே மென்பொருள் நம் வாழ்வின் மிக முக்கியமான பகுதியாக மாறிவிட்டது நாம் பெரும் அளவு பணம் மென்பொருளிற்காகவே செலவிடுகிறோம் நாம் பல இடங்களில் மென்பொருளை எதிர்கொள்கிறோம் மேலும் குறிப்பாக இந்தியாவை நாம் ஒரு மென்பொருள் அதிகார மையமாக அறியப்படுகிறோம் இங்குதான் அதிக அளவில் மென்பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் மற்றும் அந்நிறுவனங்கள் பல மென்பொருளை உருவாக்க ஏராளமான திட்டங்களை மேற்கொள்கின்றன எனவே இது உலகத்தில் ஒரு முக்கியமான தலைப்பு ஆகும் மேலும் குறிப்பாக மென்பொருள் வளர்ச்சியின் பெரும்பகுதி நடைபெறும் இந்தியாவுக்கு மென்பொருள் நெருக்கடி இருப்பதாக கூறுகிறார்கள் இந்த நெருக்கடி என்ன முதலில் அதனை புரிந்துகொள்வோம் நெருக்கடியின் அறிகுறிகள் யாவை வாடிக்கையாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட மற்றும் வழங்கப்பட்ட மென்பொருள் பெரும்பாலும் வாடிக்கையாளரின் தேவைகளைப் பூர்த்தி செய்யத் தவறியதே நெருக்கடியின் அறிகுறிகள் இவை மிகவும் விலை உயர்ந்தவை இதனை மாற்றுவது பிழைத்திருத்தம் மற்றும் மேம்படுத்துவது மிகவும் கடினம் மேலும் இவை வாடிக்கையாளர்களுக்கு தாமதமாக வழங்கப்படுகின்றன ஆனால் வன்பொருளோ விரைவாக உருவாக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது எனவே நெருக்கடிக்குப் பிறகு என்ன அதற்கு என்ன காரணம் எப்படி சமாளிப்பது என்பதனை பார்ப்போம் ஸ்டாண்டிஷ் குழுவின் அனைத்து திட்டங்களின் அறிக்கையில் சுமார் மூன்றில் ஒரு பங்கைப் பார்த்தால் உலகம் முழுவதும் எடுக்கப்பட்ட அனைத்து திட்டங்களில் 30 சதவிகிதம் வெற்றிகரமான திட்டங்கள் என்று நாம் கூறலாம் மேலும் சுமார் 20 சதவீதம் முற்றிலும் தோல்வி அடைந்து மற்றும் அந்தத் திட்டத்திலிருந்து எதுவும் வெளிவருவதில்லை அதில் ஏறக்குறைய பாதி சவாலான திட்டங்கள் ஆகும் காரணம் அதில் இருக்கும் நேரமின்மை செலவு அதிகரிப்பு மோசமான தரம் மற்றும் பல இத்தகைய மோசமான புள்ளிவிவரத்தின் பின்னணியில் உள்ள காரணம் என்ன என்பதைப் பார்ப்போம் திட்டங்களில் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே வெற்றிகரமாக உள்ளது மற்றும் 20 சதவிகிதம் தோல்வி மற்றும் பல இப்போது நாம் காட்சியைப் பார்த்தால் நிறுவனங்கள் வன்பொருளுக்காக செலவழிக்கும் தொகையின் விகிதம் மென்பொருளுக்காக அவர்கள் செலவழிக்கும் தொகையை காட்டிலும் வெகுவாகக் குறைந்து வருவதைக் காணலாம் இதன் பொருள் என்னவென்றால் நிறுவனங்கள் வன்பொருளுக்கு குறைவாகவும் மென்பொருளுக்கு அதிகமாகவும் செலவிடுகின்றன அல்லது வேறுவிதமாகக் கூறினால் வன்பொருள் செலவினங்களுடன் ஒப்பிடும்போது மென்பொருள் செலவுகள் மிக வேகமாக அதிகரித்து வருகின்றன நிறுவனங்கள் தங்கள் வரவுசெலவுத் திட்டத்தின் பெரும்பகுதியை மென்பொருளுக்காக செலவிடுகின்றன ஒரு எடுத்துகாட்டிற்க்காக மென்பொருள் செலவு எவ்வாறு வன்பொருள் செலவை விட அதிகமாக உள்ளது என்பதை நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் அல்லது மடிக்கணினியைப் சந்தையில் இருந்து வாங்கும் பொழுது அறிவீர்கள் வன்பொருள் மற்றும் அதன் இயக்க முறைமை இவற்றுக்கு அதிகபட்சம் 45௦௦௦ ரூபாய் ஆகும் எனவே அடிப்படையில் மூல வன்பொருள் அதை விட மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் நீங்கள் மடிக்கணினி அல்லது டெஸ்க்டாப்பைப் பெற்று அதில் சில மென்பொருள் மேம்பாட்டுப் பணிகளைச் செய்ய விரும்புகிறீர்கள் என்று சொன்னால்அதற்காக நீங்கள் ஒரு வழக்கு கருவியை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதன் விலை 300000 ரூபாய் என வாங்கினால் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பிற்கான மூல வன்பொருள் 45000 க்கும் குறைவாக இருப்பதைப் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் ரூபாய் 45௦௦௦த்திற்குள் மென்பொருள் அதன் இயக்க முறைமையும் எல்லாம் அடங்கும் சுமார் 300000 செலவில் மென்பொருள் மேம்பாட்டு கருவியை நீங்கள் இயக்க விரும்புகிறீர்கள் என்றால் அதன் இயக்க உரிமத்தை பெற இன்னும் அதிகமாக செலவு செய்ய நேரிடும் எனவே நீங்கள் வன்பொருளை இவ்வளவு குறைந்த விலையில் வாங்குகிறீர்கள் என்பதையும் அதை நீங்கள் இயக்கும் மென்பொருளைப் பாருங்கள் அதன் இயக்கத்திற்கு பல மென்பொருட்கள் உள்ளன அத்தனையும் சேர்த்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும் எனவே மென்பொருள் செலவை விட வன்பொருள் செலவு குறைவாகவே இருக்கும் மேலும் நீங்கள் மென்பொருளை வாங்குகிறீர்கள் என்றால் அதற்க்கு வன்பொருள் விரைவில் இலவசமாக கிடைக்கும் என்றே சொல்லலாம் அந்த நிலைமை வரப்போகிறது நீங்கள் மென்பொருளை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் அது ஒரு வன்பொருளில் முன்பே ஏற்றப்பட்டிருக்கும் வன்பொருள் அடிப்படையில் இலவசம் ஆனால் இது ஏற்படுத்தும் பிரச்சினை என்ன வன்பொருள் ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது அது மென்பொருளுக்கானா செலவை விட மிகக் குறைவான விலையில் உடனடியாக வழங்கப்படுகிறது பின்னர் ஏன் வன்பொருள் அமைப்புகள் முழுவதுமாக கொண்டு வன்பொருள் கணினி இருக்கக்கூடாது ஏனெனில் மென்பொருளில் இயங்கக்கூடிய எதையும் மென்பொருளைக் கொண்டு நாம் செய்யக்கூடிய எதையும் வன்பொருள் செய்ய முடியும் மென்பொருள் செய்யக்கூடிய எதையும் நாம் வன்பொருளை கொண்டு வடிவமைத்து செய்ய முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு சொல் செயலாக்க மென்பொருளைக் கூறுவோம் நம்மிடம் உள்ள சிறிய சிறிய வன்பொருள் கூறுகளை கொண்டு கூட முற்றிலும் வன்பொருள் அமைப்பு செய்ய முடியும் அதனில் சொல் செயலாக்கத்தையும் செயல்படுத்தலாம் இந்த மிக அடிப்படையான கேள்விக்கு பதிலளிப்போம் ஏன் முழு வன்பொருள் அமைப்பு இல்லை மென்பொருளை அகற்றுவதும் சிக்கலானது ஏனென்றால் நிறைய பிழைகள் அதை அகற்றுவதற்கான விலை தயாரிப்பை தாமதமாக வழங்கப்படுவது மற்றும் பல ஆனால் மென்பொருளின் சில நற்பண்புகள் உள்ளன இதன் காரணமாக எல்லோரும் மென்பொருளைப் பயன்படுத்துகிறார்கள் இல்லையெனில் முற்றிலும் வன்பொருள் அமைப்புகள் இருக்கும் மென்பொருளின் நற்பண்புகளைப் பார்ப்போம் எந்த வன்பொருள் அமைப்பைக் காட்டிலும் வாடிக்கையாளர்கள் மென்பொருள் அமைப்பையே விரும்புகிறார்கள் ஏனென்றால் அதனை மாற்றுவது ஒப்பீட்டளவில் எளிதானது நீங்கள் கூடுதல் செயல்பாட்டைச் சேர்க்க விரும்புகிறீர்கள் அல்லது செயல்பாட்டை மாற்றியமைக்க விரும்புகிறீர்கள் என வைத்துக்கொண்டால் அடுத்த பதிப்பு விரைவாகத் செய்து அனுப்புவார்கள் அதை நாம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம் அல்லது நாம் கோரிக்கை வைத்தால் அதை நிறைவேற்றியும் தருவார்கள் எனவே மென்பொருளை மாற்றுவது மிகவும் எளிதானது அதன் குறியீட்டை மாற்றம் செய்து மீண்டும் தொகுக்கலாம் மற்ற பெரிய நன்மை என்னவென்றால் அதற்கென எந்தஒரு இடத்தையும் பயன்படுத்துவதில்லை அதற்கு எடை இல்லை அல்லது அதற்கென தனி மின்சாரம் தேவை இல்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு சொல் செயலாக்க மென்பொருளை இயக்குகிறீர்கள் என்றால் அந்த சொல் செயலாக்கத்திற்கான வன்பொருள் உருவாக்குகிறீர்கள் என வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் ஒரு எக்செல் மென்பொருளை விரும்பினீர்கள் என்றால் அதற்காக நீங்கள் மற்றொரு வன்பொருளைப் பெற வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு பட கையாளுதல் செயல்பாடு செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு வன்பொருள் தேவை அப்படியே ஒவ்வொரு மென்பொருள் செயலுக்கும் ஒவ்வொரு வன்பொருள் என்று பெருகி கொண்டே போனால் மெதுவாக உங்கள் வன்பொருள் முழு அறையின் இடத்தை நிரம்பிவிடும் அதன் எடையும் மற்றும் அதற்கு தேவையான மின்சாரமும் அதிகரிக்கும் அதுதான் வன்பொருளால் விளைய கூடிய தீமையாகும் ஆனால் வன்பொருளுக்கு எதிர்மாறாக பார்த்தால் மிக சிக்கலான செயல்பாட்டுக்கு கூட மென்பொருள் அதிக இடம் மின்சாரம் எடுத்துக்கொ ள்ள போவதில்லை இதுதான் நம் வாழ்க்கையில் மென்பொருள் மேலும் மேலும் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் வன்பொருள் உதவியின் கொண்டு மென்பொருளின் செயல்பாடுகள் மேலும் மேலும் செயல்படுத்தப்படுகின்றன எனவே ஒரு அடிப்படை வன்பொருள் உள்ளது அதில் நம் புதிய செயல்பாடுகள் அனைத்தும் மென்பொருளால் உருவாக்கப்படுகின்றன இப்போது நாம் மிக முக்கியமான மென்பொருளின் சில பண்புகளைப் பார்ப்போம் பல குணாதிசயங்கள் உள்ளன ஆனால் நாம் இரண்டு குணாதிசயங்களை மட்டுமே தனித்துள்ளோம் ஒன்று ஒரு மென்பொருள் மிகவும் சிக்கலானது அதை மாற்றுவது மிகவும் கடினம் அதை ஏன் மாற்ற வேண்டும் காரணம் சொல்ல வெகு தொலைவில் இல்லை மென்பொருளை மாற்ற நாம் முதலில் மென்பொருளைப் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் எங்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் எந்த மாறிகள் மாற்றப்பட வேண்டும் அதற்காக என்ன குறியீடு எழுதப்பட வேண்டும் மற்றும் பலவற்றை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மென்பொருள் சிக்கலானது ஆக ஆக அதை புரிந்துகொள்வதற்கும் எங்கு எந்த இடங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதைக் கண்டுபிடிப்பதற்கும் அதிக நேரம் மற்றும் முயற்சி அவசியமாகிறது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு மென்பொருளில் மாற்றத்தை ஏற்படுத்தும்போது அது சிக்கலை அதிகரிக்கிறது ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு மென்பொருளை பல்வேறு காரணங்களால் மாற்றம் செய்யப்படலாம் ஒரு பிழையை சரிசெய்யலாம் செயல்பாட்டை மேம்படுத்தலாம் ஒருவேளை அது அதை ஒரு சிறந்த செயல்திறனாக மாற்றலாம் ஒரு குறிப்பிட்ட மென்பொருளை மாற்றுவதற்கு 100 காரணங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் மென்பொருள் மிகவும் சிக்கலானதாகிறது காரணம் என்னவென்றால் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றங்கள் எடுத்துக்காட்டாக பிழை திருத்தம் சிறிய செயல்பாடுகளைச் சேர்ப்பது மற்றும் பல நாம் மென்பொருளில் தற்காலிக மாற்றங்களைச் செய்கிறோம் ஆரம்பத்தில் மென்பொருள் ஒரு நல்ல வடிவமைப்பு மற்றும் பலவற்றோடு உருவாக்கப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு சிறிய மாற்றமும் அதன் வடிவமைப்பை மோசமாக்குகிறது இதனை சிறிய திருத்தங்கள் கொண்டு சரிசெய்கின்றோம் எனவே இவை மென்பொருளை மிகவும் சிக்கலானவையாகவும் புரிந்துகொள்வதற்கு மிகவும் கடினமாகவும் ஆக்குகிறது இப்போது இந்த உரையாடலில் நம் அடிப்படை கேள்வியைப் பார்ப்போம் மென்பொருள் நெருக்கடிக்கு காரணம் என்ன மென்பொருள் நெருக்கடியை அறிகுறிகளாக நாம் கூறினோம் அவை தரமில்லாத மென்பொருள் தாமதப்படுத்தும் திட்டங்கள் திட்டமிடலில் தோல்வி மற்றும் பலவற்றைக் காட்டுகின்றன மென்பொருள் நெருக்கடிக்கு பங்களிக்கும் பல காரணங்கள் உள்ளன முதலாவது நமக்கு கிடைக்கக்கூடிய சவாலான பெரிய பிரச்சினைகள் ஒரு மென்பொருளில் ஏராளமான அதாவது 100 அல்லது 1000 செயல்பாடுகள் கொண்டிருக்கும் அல்லது எளிய மென்பொருள்களில் கூட 1000 செயல்பாடுகள் இருக்கும் மோசமான திட்ட மேலாண்மை திட்ட மேலாண்மை என்பது கவலைக்குரிய ஒரு பகுதியாக இருக்கிறது ஏனெனில் பல திட்டங்கள் சரியான திட்ட மேலாளர் இல்லாமலும் மற்றும் சரியான திட்ட மேலாண்மை திறன் இல்லாமலும் உருவாக்கப்படுகின்றன இதுவே மென்பொருள் நெருக்கடிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது இதனால்தான் மென்பொருள் திட்டங்கள் தாமதமாக வழங்கப்படுகின்றன மூன்றாவது காரணம் மென்பொருள் பொறியியலில் போதுமான பயிற்சி இல்லாதது டெவலப்பர்கள் சில டொமைன் அறிவுடன் வேலையை தொடங்குகிறார்கள் இதனால் பின்னர் அவர்கள் மென்பொருள் பொறியியல் சிக்கல்கள் வடிவமைப்பு தேவைகள் விவரக்குறிப்பு சோதனை மாற்றம் மேலாண்மை மற்றும் பலவற்றை புறக்கணிக்கிறார்கள் திறன் பற்றாக்குறை பணத்தேவை அதிகரிப்பு வேலை செய்யும் ஆட்கள் பாதியிலேயே நின்றுவிடுவது ஆகியவையும் முக்கிய காரணமாகிறது திட்டத்தை தாமதப்படுத்துவதற்கு மேலும் குறைந்த உற்பத்தித்திறன் மேம்பாடுகளும் காரணம் ஆகும் பெரிய அளவில் மென்பொருள் இருந்தும் மனிதனின் வேலை தலையீடு அதிகமாகவே உள்ளது அதற்கு மனிதர்கள் இன்னும் நிறைய குறியீடு கைமுறையாக எழுத வேண்டும் நிறைய சோதனைகள் கைமுறையாக செய்யப்பட வேண்டும் ஆனால் மற்றொரு அடிப்படை கேள்வியைப் புரிந்துகொள்வோம் மென்பொருள் திட்ட மேலாண்மை மற்ற பொறியியல் திட்டங்களின் நிர்வாகத்திலிருந்து எந்த வழிகளில் வேறுபடுகிறது மென்பொருள் திட்ட மேலாண்மை மற்ற மென்பொருள் அல்லாத திட்டங்களின் மேலாண்மைக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்ன முதல் சிக்கல் மென்பொருள் கண்ணுக்கு தெரியாதது மென்பொருளானது முழுமையானது மற்றும் இயங்கும் என்பதைக் காணும் வரை நீங்கள் அதைப் உணரமுடியாது இது ஒரு ஆவணங்களின் தொகுப்பு அந்த ஆவணங்கள் அல்லது குறியீட்டைப் பார்ப்பதன் மூலம் எவ்வளவு மீதமுள்ளது என்று சொல்ல முடியாது ஒருவேளை பெரிய அளவிலான குறியீடு எழுதப்பட்டிருக்கலாம் ஆனால் அது முழுமையானது என சொல்ல முடியாது ஏனென்றால் பல பிழைகள் சரி செய்யப்பட வேண்டும் அதை சோதிக்க வேண்டும் மற்றும் பல எது கடினம் என்றால் நம்மால் பார்க்க முடியாததும் ஒரு வகையில் கடினம் எடுத்துக்காட்டாக ஒரு பெரிய கட்டிடத்தை நிர்மாணித்தல் இங்கு 6 மாதங்களில் கட்டடத்தை கட்டி முடிக்க முடியும் என்பதை திட்ட மேலாளர் மதிப்பிட முடியும் பிரமாண்டமான கட்டிடம் என்றால் 6 மாதங்கள் அந்த கட்டிடம் வெளிவருவதைக் காணலாம் வெளிப்புற பகுதி முடிந்தது உள் தேவைகள் செய்யப்பட வேண்டும் மற்றும் பல எந்த நேரத்திலும் எவ்வளவு வேலை மீதமுள்ளது என்பதை அவர் துல்லியமாக சொல்ல முடியும் ஆனால் மென்பொருளில் அப்படி இல்லை இரண்டாவது சிக்கல் மாற்றத்தின் தாக்கம் ஒரு கட்டிடத்தில் நீங்கள் சிறிய மாற்றங்களைச் செய்கிறீர்கள் கட்டிடத் திட்டம் என்று சொல்லலாம் உங்களுக்குத் தெரியும் அதன் தாக்கம் என்னவாக இருக்கும் அதை நீங்கள் மதிப்பிடலாம் மற்றும் தேவைப்படும் சிறிய மாற்றத்தை செய்யலாம் ஆனால் மறுபுறம் மென்பொருள் மிகவும் சிக்கலானது நீங்கள் எதையாவது மாற்றுகிறீர்கள் என்றால் அதனால் மேலும் பல விஷயங்கள் செயல்படாமல் போவது மிகவும் கடினம் எனவே ஒரு மாற்றத்தின் தாக்கத்தை மற்ற திட்டங்களில் அடையாளம் காண்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒரு மென்பொருள் திட்டத்தில் இது மிகவும் சிக்கலானது மாற்றங்களின் தாக்கம் என்ன என்பதை நீங்கள் மதிப்பிட முடியாது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மென்பொருள் என்பது காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டேயிருக்கும் மேலும் நீங்கள் அதை விரைவாக மாற்றலாம் என்பது மென்பொருளின் நன்மைகளில் ஒன்றாகும் எனவே மாற்ற கோரிக்கைகள் வன்பொருளுடன் ஒப்பிடும்போது மென்பொருளில் மில்லியன் கணக்கான மடங்கு அதிகம் நீங்கள் ஒரு வன்பொருளை உருவாக்கும்போது மாற்ற கோரிக்கையை வழங்குவதற்கு முன் இரண்டு முறை நினைக்கிறீர்கள் ஏனெனில் அது வன்பொருளில் செய்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் அதாவது முற்றிலும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் அதேசமயம் மென்பொருளை மாற்ற முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவேதான் நிறைய மாற்றம் செய்யும் கோரிக்கைகள் வருகின்றன மூன்றாவது சிக்கல் என்னவென்றால் மென்பொருள் திட்டங்கள் ஓர் அறிவார்ந்த வேலை ஒரு கட்டிட கட்டுமானத்துடன் ஒப்பிடும்போது செங்கற்கள் போடப்பட வேண்டிய இடத்தில் கூரை கட்டப்பட வேண்டும் எல்லைச் சுவர் கட்டப்பட வேண்டும் வர்ணம் பூசப்பட வேண்டும் மற்றும் பல இவை அனைத்தும் பெரும்பாலும் மனிதர்கள் புறவலிமையை கொண்டு செய்யும் வேலை மற்றும் மதிப்பிடுவது எளிது ஒரு ஓவியர் ஒரு நாளைக்கு எவ்வளவு வண்ணம் தீட்டலாம் அல்லது ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு எத்தனை செங்கற்களை வைக்க முடியும் என்பதை நீங்கள் எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் அதேசமயம் மென்பொருள் ஒரு அறிவார்ந்த வேலையாகும் இதில் யாரோ ஒருவர் செய்து வரும் வேலையின் சிக்கலானது என்ன அவரால் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதை மதிப்பிடுவது மிகவும் கடினம் எனவே இவை மற்ற திட்டங்களுக்கும் மென்பொருள் திட்டங்களுக்கும் இடையிலான மூன்று முக்கிய வேறுபாடுகள் உள்ளன முதல் விஷயம் நீங்கள் எதையாவது நிர்வகிக்க வேண்டும் இது கண்ணுக்கு தெரியாத ஒன்று மேலும் கண்ணுக்கு தெரியாத எதையும் நிர்வகிப்பது கடினம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் மென்பொருள் திட்டங்களில் மாற்றங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன அதன் தாக்கத்தை மதிப்பிடுவதும் மிகவும் கடினம் மாற்றத்தின் தாக்கம் பொதுவாக மிகப் பெரியதாக இருக்கும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் மென்பொருள் திட்ட நிர்வாகத்தில் நாம் இருக்க வேண்டும் அந்த அறிவார்ந்த வேலையை நாமும் நிர்வகிக்க வேண்டும் உடலால் செய்யும் வேலையை நிர்வகிப்பதை விட இது மிகப் பெரிய பிரச்சினை உடலால் செய்யும் வேலையில் நாம் எளிதாக மதிப்பிட முடியும் அறிவார்ந்த பணியில் வேலையின் சிக்கலானது என்ன என்பதை நாம் மதிப்பிட முடியாது மிகவும் கடினமானதாகும் மேலும் இது முந்தைய கேள்வியிலிருந்து நாம் யூகித்திருப்பதைப் போல மென்பொருள் திட்ட மேலாண்மை மிகவும் கடினமானது என்ற கேள்விக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது மற்ற வகை திட்டங்களை நிர்வகிப்பதை விட இது மிகவும் கடினம் மென்பொருள் கண்ணுக்குத் தெரியாதது மற்றும் நீங்கள் பார்க்க முடியாத எதையும் நிர்வகிப்பது கடினம் இது அறிவுசார்ந்த மற்றும் சிக்கலான வேலைகளை நிர்வகிப்பது வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்வது மற்றும் மனிதர்களை நிர்வகிப்பதாகும் நீங்கள் சில திட்டத்தில் திட்ட மேலாளராக இருக்கலாம் ஆனால் உங்கள் முக்கிய டெவலப்பர்களில் சிலர் அவர்கள் திட்டத்தை விட்டு வெளியேறுவதை நீங்கள் கண் கூட காணலாம் மேலும் அவர்கள் உருவாக்கிய டொமைன் அறிவு அவர்களிடம் உள்ளது அவர்கள் வெளியேறியதும் அவரது வேலையைப் புரிந்துகொண்டு அந்த இடத்திலிருந்து வளரத் தொடங்கும் மற்றொரு நபரைப் பெறுவது மிகவும் கடினம் ஒரு மென்பொருள் திட்ட மேலாளர் எதிர்கொள்ள வேண்டிய சில முக்கிய பிரச்சினைகள் இவை ஆனால் நாம் பட்டியலிடாத சிறிய பிரச்சனைகளும் இங்கு பல உள்ளன ஆனால் அதற்கு முன்னர் நாம் மேலும் விவாதிப்பதற்கு முன் திட்டங்கள் என்றால் என்ன என்று விவாதிக்க விரும்புகிறோம் இது பணிகள் மற்றும் ஆய்வுகளிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது பணிகள் என்பது வழக்கமான வேலைகள் எடுத்துக்காட்டாக ஒரு திரைப்பட டிக்கெட்டை வாங்கலாம் அல்லது வீடியோ விரிவுரையைப் பார்க்கலாம் இவ்வகை பணிகள் அல்லது வேலைகள் நன்கு வரையறுக்கப்பட்ட நன்கு புரிந்துகொள்ளப்பட்ட செயல்பாடு ஆகும் நீங்கள் அங்கே உட்கார்ந்து பார்க்க வேண்டும் என்று உங்களுக்குத் தெரியும் அரை மணி நேரமோ அதற்க்கு அதிகமாகவோ அங்கேயே உட்கார வேண்டும் அதேசமயம் மறுமுனையில் பார்த்தல் விளைவு மிகவும் நிச்சயமற்றது உதாரணமாக புற்றுநோய்க்கு ஒரு தீர்வைக் கண்டறிதல் அல்லது புவி வெப்பமடைதலுக்கான தீர்வைக் கண்டறிதல் இதில் உங்கள் வேலைகள் வெற்றிபெறுமா இல்லையா என்பது உங்களுக்குத் நிச்சியம் தெரியாது திட்டங்களுக்கு இடையில் திட்டங்கள் சவாலாக உள்ளன அதே போல் சில வழக்கமான பணிகளும் உள்ளன மேலும் திட்ட மேலாண்மை இங்கே மிக முக்கியமானது என்பதற்கான காரணம் இதுதான் ஏனெனில் பணிகள் அல்லது ஆய்வுகளுக்கு உங்களுக்கு திட்ட மேலாண்மை தேவையில்லை இவை முற்றிலும் புதுமையான வேலை அதேசமயம் திட்ட மேலாண்மை என்பது இங்கே முக்கியமான விஷயமாகும் இந்த அறிமுக விவாதத்துடன் நாம் இங்கே நிறுத்தி அடுத்த விரிவுரையில் இந்த இடத்திலிருந்து தொடருவோம்